ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் அடிப்படையான சிலவற்றை முதலில் கற்றுக் கொள்வோம் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை உபயோகிப்பது எப்படி என்று இந்த பாடத்தில் கற்றுக் கொள்ளப் போவதில்லை மாறாக ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை உபயோகப்படுத்தும் போது உள்ள பிரச்சினைகளை அறிந்து கொள்வதற்கான பின்னணியை இந்த பாடம் நமக்கு கற்றுத்தரும் நமக்கு எழும் சில கேள்விகள் என்னவென்று பார்ப்போம் ரியல் டைம் என்றால் என்ன ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்றால் என்ன ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எப்படி சாதாரண ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் இருந்து வேறுபடுகிறது இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன இதற்கான தரநிலைகள் அதாவது ஸ்டாண்டர்ட் என்ன வணிகரீதியாக கிடைக்கும் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டங்கள் என்ன இந்த பாடத்திட்டத்தில் முதல் வகுப்பில் முன்னுரையோடு தொடங்கி டாஸ்க் செடியூலிங் பற்றிய அடிப்படைகளை கற்றுக்கொள்வோம் தொடர்ச்சியாக ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றான டாஸ்க் செடியூலிங் பற்றி அறிந்து கொள்வோம் வித்தியாசமான சூழ்நிலைகளில் பயன்படும் டாஸ்க் செடியூல்ரின் வகைகளை அறிந்து கொள்வோம் எடுத்துக்காட்டாக சைக்கிளிக் எக்சிகியூட்டிவ் ரேட் மோனோ டோனிக் அல்காரிதம் மற்றும் யர்லியர்ஸ்ட் டெட்லைன் பஸ்ட் அல்காரிதம் சாதாரண அப்ளிகேஷன் அதாவது பயன்பாடுகள் செமபோரை பயன்படுத்தும் ஆனால் அதற்கு மாறாக ரியல் டைம் அப்ளிகேஷன் எப்படி சிறப்பாக ரிசோர்ஸ் ஷேர் செய்யும் என்று கற்றுக்கொள்வோம் இங்கு செமபோரை பயன்படுத்தினால் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் எப்படி மல்டி ப்ராசசர் சூழலில் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பயன்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏனெனில் தற்பொழுது மல்டி ப்ராசசர் எல்லா இடங்களிலும் குறிப்பாக டெஸ்க் டாப் சிஸ்டத்திலும் எம்பெட்டட் சிஸ்டத்திலும் பயன்படுகிறது அதற்குப் பின்பாக போசிக்ஸ் எனப்படும் ஸ்டாண்டர்ட் பற்றியும் வணிகரீதியாக கிடைக்கும் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பற்றியும் அறிந்து கொள்வோம் நாம் பியர்சன் அச்சகத்தின் மூலம் பிரசுரிக்கப்பட்ட என்னால் எழுதப்பட்ட ரியல் டைம் சிஸ்டம் தியரி அண்ட் பிராக்டிஸ் புத்தகத்தை பயன்படுத்துவோம் அத்துடன் பியர்சன் அச்சகத்தார் பிரசுரித்த ஜெயின் லியு எழுதிய ரியல் டைம் சிஸ்டம்ஸ் புத்தகத்தையும் மெக்ராஹில் அச்சகத்தார் பிரசுரித்த கிருஷ்ணா மற்றும் சின் அவர்களால் எழுதப்பட்ட ரியல் டைம் சிஸ்டம் புத்தகத்தையும் உபயோக படுத்துவோம் முதலாவது கேள்வி ரியல் டைம் என்றால் என்ன எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் பிசிகல் கிளாக் ஐ உபயோகப்படுத்தி அளவீடு செய்யப்படும் ஒரு அளவுரு தான் ரியல் டைம் எனப்படுவது அப்படி என்றால் நேரத்தோடு தொடர்புடைய மற்ற சிஸ்டம் அதாவது அமைப்புகளுக்கும் ரியல் டைம் சிஸ்டத்திற்குமான வேறுபாடு என்ன ரியல் டைம் சிஸ்டத்தில் பிசிகல் கிளாக் பயன்படுத்தி வெளிப்படையாக நேரத்தை அளவீடு செய்வதுடன் அந்த நேரக் கட்டுப்பாடுகள் சரியாக உணரபடாவிட்டால் ரியல் டைம் சிஸ்டம் இயங்காததாக கருதப்படும் வேதியல் உலை ஒன்றில் வெப்பமானது 500 டிகிரிக்கு மேலே உயர்ந்தால் கூலன்ட் என்று சொல்லப்படும் குளிரூட்டி ஆனது 100 மில்லி செகண்டுகளில் திறக்கப்பட வேண்டும் இது ரியல் டைம் சிஸ்டத்திற்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இங்கு வெப்பமானது 500 டிகிரியை மிகும்போது பிசிகல் கிளாக் ஒன்று இயக்கப்பட்டு அது கூலன்ட் அதாவது குளிரூட்டி 100 மில்லி செகண்டுகளில் செலுத்தப்படுகிறதா என்று பரிசோதித்து அப்படி இல்லை என்றால் அந்த சிஸ்டம் இயங்கவில்லை என்று கருதப்படும் மாறாக சாதாரண சிஸ்டத்தில் நேரத்தை குறித்ததான ஒரு குவாலிடேட்டிவ் எண்ணம் தானுண்டு அதாவது சாதாரண நான் ரியல் டைம் சிஸ்டத்தில் நாம் நேரத்தை குறிப்பிடும்போது முன்னதாக பின்னதாக சிறிது நேரம் அல்லது கடைசியாக என்பன போன்ற சொற்றொடர்களை தான் பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டாக நூலகத்தில் புத்தகத்தை விநியோகிப்பதற்கு முன்னதாக புத்தகம் வாங்கப்பட்டு அதனுடைய விவரங்கள் நூலக அமைப்பில் பதியப்பட வேண்டும் இதில் புத்தகம் விநியோகிக்கப்படும் முன்பாக புத்தகத்தின் விவரங்கள் பதியப்பட வேண்டும் என்றுதான் சொல்லப்படுகிறதே தவிர சரியாக எந்த நேரத்தில் அந்த விவரங்கள் பதியப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்படவில்லை அது முந்தின நாளாக இருக்கலாம் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக இருக்கலாம் அல்லது பல வருடங்களுக்கு முன்னதாகவே இருக்கலாம் எனவே பாரம்பரிய அமைப்புகள் எனப்படும் ட்ரெடிஷனல் சிஸ்டம் வெளிப்படையாக நேர அளவீடுகளை பயன்படுத்தாமல் குவாலிடேட்டிவ் முறையில் நேரத்தை குறிப்பிடும் ஒவ்வொரு ரியல் டைம் சிஸ்டத்திலும் சில நிகழ்வுகள் நடப்பதும் அதை சார்ந்து சில நடவடிக்கைகள் எடுப்பதும் அவசியம் இந்த நேரக் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட ஆக்சன் அதாவது நடவடிக்கைகள் பொதுவாக பாதுகாப்பு தேவைப்படும் அப்ளிகேஷன்களில் அதிகமாக பயன்படும் நாம் எம்பெட்டெட் அல்லது சேஃப்டி பாதுகாப்பு தேவைப்படும் அப்ளிகேஷன் என்னவென்று பார்ப்போம் பிராசஸர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஆகியவை அந்த எம்பெட்டெட் சிஸ்டத்தின் கூறுகளாகும் சாப்ட்வேர் அந்த சிஸ்டத்தினை கட்டுப்படுத்தும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பிசிகல் சிஸ்டத்தில் பொதிந்திருக்கும் எம்பெட்டெட்சிஸ்டத்தின் உதாரணங்கள் பல உண்டு எடுத்துக்காட்டாக ரோபோ எலக்ட்ரானிக் பொம்மை அணு உலை அல்லது ஆட்டோமொபைல் ஆகியவற்றை கொள்ளலாம் எரிபொருளை செலுத்துவதை கட்டுப்படுத்த அல்லது சுற்றுப்புற வெப்பநிலையை கட்டுபடுத்த எம்பெட்டெட் ப்ரா ஸர்கள் பயன்படுகின்றன நம்மைச் சுற்றிலும் பல எம்பெட்டெட் கம்ப்யூட்டர் உள்ளன பொதுவாக எம்பெட் டெட் சிஸ்டம் ரியல் டைம் சிஸ்டம் ஆக இருக்கும் ஆனால் பல ரியல் டைம் சிஸ்டம் எம்பெட் தட் சிஸ்டம் ஆக இருக்காது உதாரணமாக விமான நிலையத்தில் உள்ள விமான ட்ராபிக் கண்ட்ரோலர் விமானம் உள்ளே வரும்போது இயங்கும் இது ரியல் டைம் சிஸ்டம் ஆனால் எம்பெட்டெட் அல்ல வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டது போல பொதுவாக பெரும்பாலான ரியல் டைம் சிஸ்டம் எம்பெட்டெட் சிஸ்டம் ஆக இருக்கும் ஆனால் எல்லா எம்பெட்டெட் சிஸ்டமும் ரியல் டைம் சிஸ்டம் அல்ல பொதுவாக இவை பாதுகாப்பு தேவைப்படும் சிஸ்டம்மாக இருக்கும் இவை இயங்காமல் போகும் போது பொருளாதார மற்றும் உடல் பொருள் சேதங்களும் ஏற்படும் எடுத்துக்காட்டாக அணு உலையில் தவறு நிகழும் போது உயிரிழப்பு மற்றும் பொருள் சேதம் ஏற்பட்டு பெரும் இழப்பு உண்டாகும் அடுத்த கேள்வி ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரியல் டைம் சிஸ்டத்தில் என்ன பங்கு வகிக்கிறது ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நேர வரம்புக்குள் எல்லா செயல்களையும் செய்ய உதவுகிறது அடுத்த கேள்வி எப்படி ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நேர வரம்பிற்குள் செயல்களை செய்ய உதவுகிறது ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டாஸ்க் செட்க்யூலர் என்பதை உபயோகித்து நேர வரம்பிற்குள் செயல்களை செய்ய உதவுகிறது எப்படியாக டாஸ்க் செக்யூலர் நேர வரம்பிற்குள் செய்ய உதவுகிறது என்பதை பார்ப்போம் என்ன முறைகளை அது உபயோகிக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம் புரோகிராமர் நேர முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை குறிப்பிடும் போது எப்படி டாஸ்க் செக்யூலர் குறித்த நேரத்தில் பணிகளை செய்கிறது என்பதை காண்போம் கடந்த 20 ஆண்டுகளில் எம்பெட் டெட் அப்ளிகேஷன் அதிகமாக உயர்ந்துள்ளது அவை தற்பொழுது பாரம்பரிய கணினிகளை விட அதிக அளவில் உள்ளது எடுத்துக்காட்டாக நம்முடைய வீடுகளில் ஒரு கணினி அல்லது கணினி இல்லாமலும் கூட இருக்கலாம் ஆனால் நாமெல்லாரும் பல எம்பெட் டெட் கருவிகளை தற்போது உபயோகிக்கிறோம் உதாரணமாக மைக்ரோவேவ் அவன் எலக்ட்ரானிக் பொம்மை தொலைபேசி தொலைக்காட்சி கண்ட்ரோல் ரிமோட் கன்ட்ரோல் ஏன் கடந்த 20 ஆண்டுகளில் இவ்வளவு அதிகப்படியாக ரியல் டைம் அப்ளிகேஷன் உயர்ந்துள்ளது முதலாவதாக கணினியின் விலை அதிகமாக குறைந்துள்ளது மற்றும் பிராசஸர் மெமரி ஆகியவை குறைந்த விலையில் கிடைக்கின்றன இன்டர்நெட் மிக அதிகமாக வளர்ச்சி கண்டு கணினிகளுக்கு இடையே தொடர்பு கொள்வது எளிதாகிவிட்டது மேலும் பிராசஸர் மற்றும் மெமரி ஆகியவற்றின் சக்தி நுகர்வு அதிகப்படியாக குறைந்து விட்டது முற்காலத்தில் கணினிகள் அதிகப்படியான மின்சக்தியை நுகர்ந்து ஆனால் இப்பொழுது எம்பெட்டெட் பிராசஸர் மாதக்கணக்கில் அல்லது வருடக்கணக்கில் பேட்டரி கொண்டே இயங்குகின்றன கணினி அளவும் மெமரியும் குறைந்துவிட்டதால் மிக எளிதாக அவை சிறிய ரியல் டைம் அப்பிளிகேஷன்ல் பயன்படுகின்றன எடுத்துக்காட்டாக கம்ப்யூட்டர் மவுஸ் பிராசஸர் மற்றும் மென்பொருள் ஆகியவை இப்பொழுது கண்ணுக்குத் தெரியாத அளவு சுருங்கி விட்டன Refer slide time 1443 ஆனால் கணினியின் செயலாக்க சக்தி பல மடங்கு உயர்ந்து மிகவும் நம்பகத்தன்மை உடையதாகவும் இருக்கிறது ஒரு காலத்தில் ஹார்ட்வேர் மற்றும் சாப்ட்வேர் ஆகியவற்றின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகவே இருந்தது ஹார்ட்வேர் அடிக்கடி பழுதடைந்து செயலிழந்து போகும் ஆனால் பொழுது அவைகளின் நம்பகத்தன்மை நாள்தோறும் பயன்படுத்தும் செயல்களில் பயன்படுத்தும் அளவு உயர்ந்துள்ளது ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை அறிந்துகொள்வதற்கு முன்பதாக எம்பெட்டெட் அப்ளிகேஷன் உடைய பண்புகளை நாம் அறிந்து கொள்வோம் அவ்வாறு நாம் அறிந்து கொள்வோமானால் எப்படி ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அவைகளை எதிர்கொள்ளும் என்று புரிந்து கொள்ளலாம் எம்பெட் டெட் சித்தத்தில் கணினி பிசிகல் சிஸ்டத்தில் பதிய பட்டு உள்ளிட்ட நிகழ்வுகளை அறிந்து அதற்கேற்ப வெளியிட்டு நிகழ்வுகளை நடத்தும் அவை பின்னூட்டமாக உள்ளீட்டுப் பிராசஸர்க்கு கொடுக்கப்படும் ஒரு எளிமையான உதாரணம் ஆட்டோ மொபைல் ஏர்பேக் சிஸ்டம் எப்பொழுதெல்லாம் வாகனம் எதன் மீதாவது மோதும் போது அதை மோஷன் சென்சார் மூலம் கண்டறிந்து உடனடியாக அதாவது 10 மில்லி செகண்ட்க்குள் ஹேர்பேக் விரிவடையும் இல்லாவிட்டால் அது இயங்காத பழுது அடைந்ததாக கருதப்படும் எனவே ஏர்பேக் சிஸ்டத்தில் உள்ள கணினி தொடர்ந்தேர்ச்சியாக நடக்கும் நிகழ்வுகளை கவனித்து மோஷன் சென்சார் மோதலை காண்பிக்கிறது உடனடியாக 10 மில்லி செகண்ட்க்குள் கணினி ஏர்பேக்க்கை விரிவடைய செய்யும் எனவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நேரக் கட்டுப்பாட்டுடன் தொடர்ச்சியான கண்காணிப்புக்குள் நடைபெற வேண்டும் இரண்டாவது கேள்வி எப்படி ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நாம் எல்லாரும் அறிந்த பாரம்பரியமான ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திலிருந்து வேறுபடுகிறது முதலாவதாக ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நேர வரம்புக்குள் செயல்களை செய்ய உதவி செய்கிறது இல்லையெனில் அந்த சிஸ்டம் இயங்காததாக கருதப்படும் மாறாக பொதுவான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எப்படி நியாயமாக மிகக் குறைவான நேரத்தில் பதிலளிக்க முடியும் என்பதிலே அதிக கவனம் செலுத்துகிறது அதனுடைய நோக்கமெல்லாம் எவ்வளவு விரைவாக கொடுக்கப்படும் கட்டளைகளுக்கு பதிலளிக்க முடியும் செயல்களை செய்து முடிக்க முடியும் அதே நேரத்தில் நியாயமாக நடந்து கொள்ள முடியும் என்பதிலே அதிக கவனம் செலுத்துகிறது ஆனால் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் நாம் ரெஸ்பான்ஸ் டைம் குறைப்பதற்கு முயலுவதில்லை வித்தியாசமான வேலைகளை குறிப்பிட்ட நேர வரம்பிற்குள் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேலைகளை அது விரைவாக செய்து முடிக்க வேண்டும் நாம் எதிர்பார்ப்பதில்லை ஏனென்றால் நூறு மில்லி செகண்ட்க்குள் அது முடிக்க வேண்டியதை ஒரு மில்லி செகண்ண்ட்க்குள் செய்ய வேண்டுமென்ற அவசியம் இல்லாததால் ரெஸ்பான்ஸ் டைம் முக்கியமானதாக கருதப்படுவது இல்லை எல்லா செயல்களும் நேர வரம்பிற்குள் எடுக்கப்படுவதால் ஃபேர்னஸ் இருக்குமென்று கருத முடியாது சில செயல்கள் தாமதமாக நடக்கலாம் ஆனால் கொடுக்கப்பட்ட நேர வரம்பிற்குள் எல்லா செயல்களும் நடந்து முடிந்துவிடும் பொதுவாக ரியல் டைம் சிஸ்டம் எனப்படுவது ஏதாவது ஒரு செயலையாவது நேர வரம்பிற்குள் செய்யவேண்டிய கட்டாயத்தை கொண்டிருக்கும் அதனுடைய இயக்கம் தர்க்கரீதியாக சரியாகவும் அந்த செயல் நேர வரம்பிற்கு உட்பட்டதாகும் இருக்க வேண்டும் இல்லையெனில் அது பழுதடைந்த ஆக கருதப்படும் ஆனால் உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழக்கூடும் எம்பெட்டெட் சிஸ்டம் சிறியதாகவும் மிகக்குறைந்த மெமரி மற்றும் ப்ராசஸ் சக்தியோடு செயல்படுவதால் அதற்கு தனியாக ஏன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுகிறது ப்ரோக்ராம் ஒன்றை எழுதி அதன் மூலமாக நிகழ்வினை மானிட்டர் செய்து அதை கட்டுப்படுத்த முடியாதா மிக எளிமையான எம்பெட் அப்ளிகேஷன் அதாவது ஏர்கண்டிஷனர் ஒன்றை எடுத்துக் கொள்வோம் அதனுடைய செயல்பாடு மிக எளிது அது வெப்ப அளவை தொடர்ந்தேர்ச்சியாக கண்காணிப்பு செய்து வெப்பநிலை உயரும் போது ஏசியை ஆன் செய்யும் வெப்பநிலை குறையும்போது மோட்டாரை ஆப் செய்யும் இப்படிப்பட்ட எளிமையான செயல்களுக்கு உண்மையாகவே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுவதில்லை ஆனால் இணைந்து செய்யவேண்டிய பல பணிகள் செயல்கள் இருக்கும்போது அவைகளை நிர்வகிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு மெமரி தேவைப்படும் செயல்கள் டேட்டா ஸ்டோரேஜ் நெட்வொர்க்கிங் கிராபிக்ஸ் டிஸ்ப்பிளேஸ் இன்டர்பேஸிங் இன்புட் அவுட்புட் செக்யூரிட்டி ப்பவர் மேனேஜ்மென்ட் ஆகியவை சரியாக கண்காணிக்கப்பட வேண்டும் இவைகள் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மூலமாக எளிதாக செய்யப்படும் இல்லாவிட்டால் நாம் எழுதும் ப்ரோக்ராம் பெரியதாகவும் இயங்குவதற்கு அதிக நேரத்தை எடுப்பதாகவும் இருக்கும் நாம் இப்பொழுது பயன்படுத்தும் ஸ்மார்ட் போன் ஒரு எம்பெட் ரியல் டைம் சிஸ்டம் அதிலுள்ள ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பலமில்லியன் வரி குறியீடுகளை கொண்டது அதைவிடுத்து ஒருவேளை அப்பிளிகேஷன் டெவலப்பர்கள் அதற்கான குறியீடுகளை எழுத வேண்டுமென்றால் வருடக்கணக்கில் நேரமெடுத்து அதிகப்படியான செலவுகளை உடையதாக இருக்கும் மாறாக ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திற்கான உரிம செலவு அதாவது லைசென்ஸ் காஸ்ட் மிக குறைவானது ஏறக்குறைய 100 ரூபாய் டெஸ்க்டாப் கணினிகளுக்கான ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திற்கான உரிம பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும் போது எம்பெட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் 100 ரூபாய் 50 ரூபாய் சில பத்து ரூபாய்க்கு கூட கிடைக்கும் எனவே ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை உபயோகப்படுத்துவது மிகச்சரியாக இருக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல மிக எளிமையான செயல்பாடுகளுக்கு ஒரே ஒரு செயல் உள்ள செயலிகளுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுவதில்லை நான் இங்கு ஏர் கண்டிஷனர் அல்லது டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் பற்றி பேசுகிறேன் ஆனால் பொதுவாக எம்பெட் சிஸ்டம் மிக சிக்கலாக இருப்பதால் அவைகளுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மிக அவசியமானது அடுத்த கேள்வி ரியல் டைம் சிஸ்டத்தின் வகைகள் யாவை மற்றும் இந்த ரியல் டைம் சிஸ்டம் எப்படி மற்ற சாதாரண சிஸ்டத்திலிருந்து வேறுபடுகிறது ஏற்கனவே கூறியது போல ரியல் டைம் சிஸ்டம் நேர வரம்புகளை கொண்ட செயல்களை உள்ளடக்கியது மேலும் ரியல் டைம் சிஸ்டத்தை ஹார்ட் ரியல் டைம் பேர்ம்வேர் ரியல் டைம் சிஸ்டம் மற்றும் சாப்ட் ரியல் டைம் சிஸ்டம் என பிரிக்கலாம் இந்த வேறுபாட்டினை விளைவுகளை பொருத்து நாம் அறியலாம் மாறாக இந்த மூன்று வகைகளை பார்க்கும்போது செயல்களின் விளைவுகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக ஹாட் ரியல் டைம் சிஸ்டம் நேர வரம்பிற்குள் செயல்கள் அளிக்கப்படாவிட்டால் பழுதடைந்ததாகக் கருதப்படும் ஒரு நிகழ்வு ஏற்படும்போது தேவைப்படும் செயல்களை குறித்த நேரத்திற்குள் செயல்படுத்த முடியவில்லை என்றால் அது செயலற்றதாக கருதப்படும் ஹாட் ரியல் டைம் சுத்தத்தின் இன்னொரு பண்பு என்னவென்றால் அதற்குக் கொடுக்கப்படும் நேர வரம்பு மைக்ரோ செகண்டுகள் அல்லது மில்லி செகண்டுகள் ஆக இருக்கும் நிமிடங்கள் அல்லது மணி நேரங்கள் கொடுக்கப்படுவதில்லை எனவே இந்த வகை ரியல் டைம் சிஸ்டம் பாதுகாப்பு அதிகம் தேவைப்படும் சூழல்களில் பயன்படுத்தப்படும் உதாரணமாக தொழிற்சாலைகளிலும் ஆன்போர்டு கம்ப்யூட்டர்களிலும் ரோபோ களிலும் பயன்படும் மாறாக பேர்ம் ரியல் டைம் சிஸ்டம் நேர வரம்பிற்குள் செயல்கள் முடிக்க படாவிட்டாலும் செயலிழந்ததாக கருதப்படாது மாறாக அதற்கு பின்பாக வரும் ரெஸ்பான்ஸ் புறக்கணிக்கப்படும் அதற்கு சரியான உதாரணம் வீடியோ கன்பரன்ஸ் கம்யூனிகேஷன் டேட்டா பிரேம்கள் தாமதமாக வரும் போது அவை புறக்கணிக்கப் படுகின்றன இல்லாவிட்டால் விட்டு விட்டு ஆடியோவும் வீடியோவும் வருவது நம்மை அதிகமாக தொந்தரவு செய்யும் சாப்ட்ரியல் டைம் சிஸ்டத்தில் நேர வரம்பிற்குள் செயல்கள் செய்து கொடுக்கப்படவில்லை என்றால் சிஸ்டம் செயலற்றதாக கருதப்படாது மாறாக அந்த இவர்கள் மிகக் குறைந்த மதிப்புள்ள கைகளாக கருதப்பட்டு அதிக அளவில் நேரம் வரம்பிற்குள் செயல்கள் செய்யப்படாவிட்டால் செயல்பாடு குறைவானதாக மதிப்பிடப்படும் படத்தில் உள்ளபடி முடிவுகள் வரம்பிற்குள் எடுக்கப்பட்டால் அதனுடைய பயன்பாடு 100 விழுக்காடு கருதப்படும் அல்லாமல் முடிவுகள் தாமதமாக எடுக்கப்பட்டால் அதனுடைய பயன்பாடு கிரமமாக குறைந்து போகும் உதாரணமாக ரயில்வே முன்பதிவு சிஸ்டம் பிரவுசிங் இன்டராக்டிவே அப்பிளிகேஷன் ஆகியவற்றைச் சொல்லலாம் இவற்றில் முடிவுகள் சில விநாடி கழித்து அதாவது 20 அல்லது 30 வினாடிகளில் கொடுக்கப்பட்டால் அவைகள் நன்கு செயல்படுவதாகவும் பல நிமிடங்களை எடுத்தால் அவைகள் செயல்பாடு குறைவானவை களாகவும் கருதப்படும்